இவை அனைத்தையும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் விஷயங்கள் எளிமையானவை அதிக கணிதம் இல்லை அதற்கு முன் நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் Branch Number Sending end Node 𝑚1𝐼𝑆𝑗𝑗 Receiving end Node 𝑚2𝐼𝑅𝑗𝑗 Nodes beyond Branch jj Total Number of nodes 𝑁𝑗𝑗 beyond Branch jj 1 1 2 2345678 7 2 2 3 345678 6 3 3 4 45678 5 4 4 5 5678 4 5 5 6 678 3 6 6 7 78 2 7 7 8 8 1 இதேபோல் கிளை எண் 𝑗𝑗 3 ல் என்ன நடக்கும் ஏற்கனவே 𝑗𝑗 1 மற்றும் 2 க்கு நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் இன்னொன்று 𝑗𝑗 3 இந்தத் தரவை எல்லாம் படிக்க வேண்டும் எனவே 𝑗𝑗 3 கிளை எண் 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 𝐼𝑆 3 அது கிளை 3 ஐத் தவிர்த்து மற்றும் 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 𝐼𝑅 4 கிளை 3 க்கு அப்பால் எத்தனை முனைகள் உள்ளன 1 2 3 4 5 எனவே 5 மொத்த முனைகள் முனை எண்கள் 4 5 6 7 8 இது ஒரு முக்கிய ஊட்டி எளிய வழக்கு ரேடியல் கிளைகளை எடுக்கும்போது விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும் அந்த நேரத்தில் அது எவ்வளவு எளிமையானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இதேபோல் கிளை 4 க்கு இது கிளை 4 என்பது 4 முதல் 5 வரை கிளை 4 இதுதான் எனவே அனுப்பும் முடிவு கிளை 4 உங்கள் அனுப்பும் முனை 4 என்பது முடிவடையும் முனை 5 ஐப் பெறுகிறது எனவே 4 5 மேலும் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள மொத்த முனைகளின் எண்ணிக்கை 5 6 7 8 எனவே 5 அப்பால் இந்த கிளை 5 6 7 8 மற்றும் மொத்த முனைகள் 4 ஆகும் இதேபோல் கிளை 5 6 7 கிளை 5 க்கு இது அனுப்புதல் இறுதி முனை இது பெறுதல் முடிவு முனை எனவே நீங்கள் முதலில் இந்த அட்டவணை கிளை எண்ணை முடித்து அனுப்புதல் இறுதி முனை 𝑗𝑗 நாங்கள் 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 என்று எழுதுகிறோம் ஆனால் நீங்கள் 𝑗𝑗 𝐼𝑆 𝑗𝑗 பின்னர் 𝐼𝑅 𝑗𝑗 கிளைகளுக்கு அப்பால் உள்ள முனைகளைப் படிக்க வேண்டும் மேலும் மொத்த முனைகள் 𝑁 𝑗𝑗 கிளைக்கு அப்பால் இவை அனைத்தும் முதலில் நீங்கள் அட்டவணையை சரியாக செய்ய வேண்டும் இந்தத் தரவு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது உங்கள் நெட்வொர்க் மற்றும் அனைத்து கிளை எண்ணையும் முடிவை அனுப்புதல் முடிவைப் பெறுதல் எல்லாவற்றையும் குறித்து அதன்படி அட்டவணையை தயார் செய்ய வேண்டும் இந்தத் தரவு நீங்கள் அதை கணினிக்கு அனுப்ப வேண்டும் இது நியூட்டன் ராப்சன் அல்லது காஸ் சீடல் அல்ல எனவே முதலில் நீங்கள் இதைச் செய்ய வேண்டும் தரவு தயாரிப்பது எளிது அடுத்தது உங்கள் கிளையின் மின்தடை இவை அனைத்திற்கும் ஒரு கிளை 1 கிளை 2 𝑟1𝑗𝑥1 𝑟2𝑗𝑥2 மற்றும் பல கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இது மின்மறுப்பு 𝑍1 𝑟1𝑗𝑥1 𝑍2 𝑟2𝑗𝑥2 மற்றும் பலவற்றை வைக்கிறோம் 8 முனைகள் இருப்பதால் 7 கிளைகள் உள்ளன இப்போது கிளை 1 ஐ கருதினால் பெறுதல் முனை மின்னழுத்தத்தை இவ்வாறு எழுதலாம் ஆனால் வரைபடத்திலிருந்து கிளை 2 ல் அது அனுப்பு இறுதி முனை 1 𝑉 𝑉 −𝐼 𝑍 ஏனெனில் 𝑍1 𝑍 𝑟1𝑗𝑥1 இது 𝑍1 என்றால் 𝑍 அதே விஷயம் 𝑍2 என்றால் 𝑍 ஏனென்றால் எழுத்துக்கு குறியீட்டு மற்றும் இந்த ஸ்லைட் குறிப்பு நான் குறியீட்டு பார்வையில் இருந்து நினைத்தேன் நீங்கள் புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் 𝐼1 𝑍1 தெரிந்தால் 𝑉1 என்பது மின்னழுத்தத்தால் மந்தமானது மேலும் 𝑉2 தெரியும் இதேபோல் கிளை 2 க்கு 𝑉 𝑉 −𝐼 𝑍 எழுதலாம் எனவே இங்கே 𝑉 அறியப்பட்டதால் 𝑉 இங்கு வரும் 𝐼 𝐼 𝐼 𝐼 𝐼 𝐼 அனைத்தும் தெரிந்தவை என்று கருதுவோம் I இன் ஆரம்ப மதிப்புகளை எவ்வாறு கணக்கிடுவது ஆனால் அவர்கள் தெரிந்திருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே 𝑉 𝑉 −𝐼 𝑍 இதேபோல் 𝑉 𝑉 −𝐼 3 ஏனெனில் இது ஒரு முக்கிய ஊட்டி மற்றும் தொடர்ச்சியான உறவு வகை இதேபோல் 𝑉 𝑉 −𝐼 𝑍 𝑉 𝑉 −𝐼 4 அனைத்து சமன்பாடு எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளன 𝑉 𝑉 −𝐼 𝑍 மற்றும் 𝑉 𝑉 −𝐼 𝑍 𝑉 கணக்கிடப்பட்டவுடன் மாற்றாக 𝑉 மதிப்பீடு செய்யப்படும் இவை சரியானவை என்று கருதுகிறோம் 𝑉 கணக்கிடப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன் 𝑉 𝑉𝑉−𝐼𝑍 இது 𝐼 இன் ஆரம்ப மதிப்பு 𝐼 𝐼 𝐼 𝐼 𝐼 𝐼 𝐼 𝑉 𝑉 ஐ கணக்கிடுவதற்கு முன்பு நாம் கணக்கிட வேண்டும் ஆனால் புரிதலுக்காக முதலில் இந்த சமன்பாட்டை எழுதுகிறேன் அதன் பிறகு இந்த விஷயத்தை எப்படி கணக்கிடுவது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் குறியீட்டில் எழுதும்போது இந்த சமன்பாடுகளை சரியாக கணக்கிடுவதற்கு முன் 𝐼 𝐼 𝐼 அனைத்து ஆரம்ப மதிப்புகளையும் கணக்கிட வேண்டும் சமன்பாடு 7 இருப்பதால் பொதுவாக கடைசி முனை 8 ஆக இருந்தால் அது 𝑉 𝑁𝐵 𝑉 𝑁𝐵 − 1 𝐼 𝑁𝐵 − 1 𝑍 𝑁𝐵 − 1 எனவே இந்த 𝐼 𝐼 𝐼 நாம் சரியாக கணக்கிட வேண்டும் இதைச் செய்தவுடன் இந்த சமன்பாடுகள் எழுதப்பட்டுள்ளன என்று அர்த்தம் அடுத்து நேரடியாக இல்லாமல் சில மேட்ரிக்ஸ் வடிவத்தை உருவாக்குவார்கள் ஏனென்றால் எங்களிடம் முக்கிய மற்றும் பக்கவாட்டு கிளைகளுடன் பிரதான தீவனம் உள்ளது நாங்கள் தீர்வை எவ்வாறு பெறுவது துணை மின்நிலையம் மின்னழுத்தம் V 1 தெரியும் அதாவது இது நமக்குத் தெரிந்தால் 𝐼 𝐼 எல்லாம் ஆனால் முதல் கிளைக்கு 𝐼 தெரிந்தால் அது கிளை 1 இன் மின்னோட்டம் 𝐼 சரியாக தெரிந்தால் சமன்பாடு 1 இலிருந்து 𝑉 கணக்கிடுவது எளிது இதேபோல் 𝑉 தெரிந்தவுடன் 𝐼 தெரிந்தால் 𝑉 கணக்கிடுவது எளிது ஏனென்றால் 𝑍 மின்மறுப்புகள் சரியாகத் தெரியும் இதேபோல் மின்னழுத்தங்கள் முனை 4 5 முதல் முனை 𝑁𝐵 வரை இந்த வழக்கில் மொத்த எண்ணிக்கை 𝑁𝐵 8 இந்த எடுத்துக்காட்டுக்கு நான் எடுத்துக் கொண்ட வரைபடம் நீங்கள் எதை எடுத்தாலும் எங்களிடம் 8 முனைகள் உள்ளன எனவே 𝑁𝐵 8 அனைத்து கிளை மின்னூட்டங்களும் சரியாக தெரிந்தால் எளிதாக கணக்கிட முடியும் எனவே பெறுதல் இறுதி மின்னழுத்தம் அனுப்பும் இறுதி மின்னழுத்தம் கிளை மின்னோட்டம் மற்றும் கிளை மின்மறுப்பு ஆகியவற்றின் பொதுவான சமன்பாட்டை எழுத வேண்டும் எனவே பொதுவான சமன்பாடு 𝑉 𝑚2 𝑉 𝑚1 −𝐼 𝑗𝑗 𝑍 𝑗𝑗 இங்கே கணக்கிடப்படவில்லை நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் நாம் குறியீட்டை சரியாக எழுதும்போது 𝑗𝑗 1𝐿𝑁 போன்றது 𝐿𝑁 என்பது கிளைகளின் மொத்த எண்ணிக்கை அதாவது 𝐿𝑁 𝑁𝐵 − 1 𝑁𝐵 என்பது மொத்த முனைகளின் எண்ணிக்கை எனவே கிளை எண் ஒன்று குறைவாக இருக்கும் எனவே அது 𝑁𝐵−1 ஆக இருக்கும் 𝑗𝑗 1 𝐿𝑁 பிறகு எவ்வாறு வரையறுக்கலாம் நீங்கள் 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 ஐ வரையறுக்கிறீர்கள் 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 அதன் பிறகு 𝑉 𝑚2 𝑉 𝑚1 −𝐼 𝑗𝑗 𝑍 𝑗𝑗 என எழுதுகிறீர்கள் நீங்கள் படிக்கும் இந்த அட்டவணையை நாங்கள் என்ன செய்தாலும் அனைத்து கிளை எண் இறுதி முனை அனுப்புதல் இறுதி முனை பெறுதல் கிளைக்கு அப்பால் மற்றும் மொத்த முனைகளின் எண்ணிக்கை நீங்கள் தரவாக வாசிப்பது இதுவும் பின்னர் தேவைப்படும் ஆனால் 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 இவை அனைத்தும் படிக்கின்றன எனவே இது தானாகவே ஒவ்வொரு கிளைக்கும் இறுதி மின்னழுத்தங்களைப் பெறுகிறது நீங்கள் குறியீட்டை எழுதினால் அது எப்போதும் 1234 வரிகள் மட்டுமே 5 வரிகள் நீங்கள் என்ன அழைக்கிறீர்களோ அந்தத் தரவைப் படித்தீர்கள் அதாவது நான் இங்கே எழுதவில்லை எனவே இங்கே நான் எழுதுவது 𝑉 𝑚2 𝑉 𝑚1 −𝐼 𝑗𝑗 𝑍 𝑗𝑗 குறியீட்டு பகுதியை எப்படி எழுதுவது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 எனவே சமன்பாடு 8 𝑗𝑗 1 𝐿𝑁 க்கு மதிப்பீடு செய்யலாம் இப்போது 1 முதல் 7 கிளை மூலம் மின்னோட்டத்தை கணக்கிட வேண்டும் இந்த வரைபடம் உங்களிடம் இருப்பதால் இந்த வரைபடம் 7 கிளைகள் 1234567 உள்ளன இப்போது 𝐼1 என்றால் என்ன நீங்கள் Kirchhoff இன் முதல் சட்டத்தைப் பயன்படுத்தினால் 𝐼1 𝑖2𝑖3𝑖4𝑖5𝑖6𝑖7𝑖8 பின்னொட்டில் வைக்கிறேன் அடைப்புக்குறிக்குள் போடவில்லை ஆனால் நான் கணிதத்தைப் பார்க்கும் போது அவற்றை அடைப்புக்குறிக்குள் வைப்பேன் ஆனால் அவர்கள் ஒரே மாதிரியானவை எந்தவிதமான குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே இது சமன்பாடு 11 ஆகும் அதே போல் கிளை மின்னோட்டம் 𝐼2 𝑖3𝑖4𝑖5𝑖6𝑖7𝑖8 இது சமன்பாடு 12 நான் இங்கு உருவாக்கிய அனைத்தும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு 𝐼3 𝑖4𝑖5𝑖6𝑖7𝑖8 இது சமன்பாடு 13 இதேபோல் கிளை 4 மின்னோட்டம் அது 𝐼4 𝑖5𝑖6𝑖7𝑖8 இது சமன்பாடு 14 இதேபோல் கிளை 5 மூலம் மின்னோட்டம் 𝐼5 𝑖6𝑖7𝑖8 இது சமன்பாடு 15 அதேபோல் 𝐼6 𝑖7𝑖8 கிர்ஷாப்பின் முதல் சட்டம் ஆனால் நான் எழுதவில்லை 𝐼6 𝑖7𝐼7 இங்கும் 𝐼1 𝑖1𝐼2 ஆனால் மீண்டும் 𝐼2 𝑖2𝐼3 இறுதியில் இவை அனைத்தின் கூட்டுத்தொகையாக இருக்கும் இந்த மின்னோட்டங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் எனவே எங்கள் நோக்கம் என்னவென்றால் கிளை மின்னோட்டத்தை சுமை மின்னோட்டத்தால் குறிப்பிடலாம் ஆனால் 𝐼1 𝑖1𝐼2 எழுதவில்லை நீங்கள் இன்னும் பல சமன்பாடுகளை எழுத வேண்டும் எனவே இந்த மின்னோட்டம் மட்டுமே சரியானது ஏனென்றால் இந்த மின்னோட்டம் இவை அனைத்தும் இருக்கும் எனவே நீங்கள் மீண்டும் 𝐼2 𝑖2𝐼3 ஐ வைத்தால் இறுதியில் நாம் 𝐼1 𝑖2𝑖3𝑖4𝑖5𝑖6𝑖7𝑖8 ஐக் காண்போம் எனவே அதை செய்யாதீர்கள் எனவே இதேபோல் சுமை மின்னோட்டம் 𝐼6 𝑖7𝑖8 இறுதியில் இந்த மின்னோட்டம் 𝑖7𝐼7 என்று சொல்லலாம் ஆனால் 𝐼7 𝑖8 ஆக இருக்கும் இறுதியில் 𝐼6 𝑖7𝑖8 அதே இங்கே பொருந்தும் எனவே இதை கருத்தில் கொள்ளாதீர்கள் 𝐼1 என்றால் இந்த மின்னோட்டம் கிர்ச்சாஃப் சட்டம் 𝐼1 𝑖1𝐼2 மீண்டும் நீங்கள் இந்த வழியில் வைக்க முயற்சிப்பீர்கள் ஆனால் நேரடியாக நீங்கள் இதை வைக்கலாம் இறுதியில் அது சரியாக இருக்கும் அதனால்தான் இவை அனைத்தும் செய்யப்படுகின்றன எனவே இதேபோல் 𝐼7 𝑖8 ஏனென்றால் இந்த மின்னோட்டம் உண்மையில் சுமைக்கு செல்கிறது ஏனென்றால் அந்த உரிமையைத் தாண்டி வேறு கிளைகள் இல்லை எனவே இது 𝑖8 ஆகும் எனவே இவை அனைத்தும் கிளை தற்போதைய கணிதம் நான் சொல்வது எளிமையான விஷயம் கடைசி சமன்பாடு 17 ஆகும் எனவே எல்லா கிளைகளுக்கும் அப்பால் முனைகள் தெரிந்தால் அனைத்து கிளை மின்னோட்டத்தையும் கணக்கிட முடியும் அதாவது இந்த அட்டவணை அனைத்து கிளைகளையும் தாண்டி நீங்கள் அறிந்திருந்தால் கிளை 1 மின்னோட்டத்தை கணக்கிட முடிந்தால் இவை முனை 2345678 எனவே 𝐼1 𝑖2𝑖3𝑖4𝑖5𝑖6𝑖7𝑖8 கிளை 2 ஐத் தாண்டி உங்களுக்குத் தெரிந்தால் இவை அனைத்தும் உங்கள் கணுக்கள் அது 𝐼2 மின்னோட்டம் சிறியதாக இருக்கும் 𝑖3𝑖4𝑖5𝑖6 𝑖7𝑖8 நாம் இப்போது பார்த்தது எதுவாக இருந்தாலும் இதேபோல் 𝐼7 என்பது 𝑖8 க்கு சமம் முடிவை அனுப்புதல் முடிவை பெறுவது நீங்கள் சரியாக நகர்த்தியது அதனால்தான் 𝐼7 𝑖8 கிளைகளுக்கு அப்பாற்பட்ட முனைகள் இது அவசியம் நீங்கள் இந்த அட்டவணையை உருவாக்க தரவைப் படிக்க வேண்டும் அதேபோல் எந்த மாறியும் கொடுக்கப்படவில்லை இதேபோல் மொத்த எண்ணிக்கையிலான முனைகள் இதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் எனவே கேள்வி என்னவென்றால் இங்கே நான் காலியாக வைத்திருந்தேன் அந்த நேரத்தில் நான் விளக்கும்போது நான் இங்கே ஒன்றை வைக்கிறேன் அந்த நேரத்தில் விஷயங்கள் புரியும் எனவே இப்போது முனையின் சுமை மின்னோட்டம் உங்கள் முனை 2 இன் மின்னோட்டம் சுமைக்கு சுமை ஓட்டத்தில் இருந்து பொதுவாக 𝑃 − 𝑗𝑄 𝑉 ∗ 𝑖 நாங்கள் எங்கள் சக்தி அமைப்பு பகுப்பாய்வு சுமை பாய்வு ஆய்வுகளைப் படித்தோம் எனவே 𝑃𝐿2 𝑗𝑄𝐿 2 𝑉2 𝑖 𝑖2 எழுதலாம் இங்கே நான் இந்த விஷயத்தை வைக்கவில்லை நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் இதை நான் அடைப்புக்குறிக்குள் வைக்கிறேன் ஆனால் அதை அடைப்புக்குறிக்குள் வைக்கவில்லை ஆனால் பின்னர் நான் அதை சரி செய்தேன் இந்த பொதுமைப்படுத்தப்பட்ட விஷயம் 𝑖2 𝑃𝐿2 − 𝑉2𝑉2 கொடுக்கப்பட்டது அனைத்தும் ஒன்றே ஆனால் இங்கே நான் அடைப்புக்குறிக்குள் வைக்கவில்லை பின்னர் நான் பொதுமைப்படுத்தினேன் நான் அவற்றை வைத்த நேரத்தில் அடைப்புக்குறிக்குள் எனவே 𝑖2 𝑃𝐿2 𝑗𝑄𝐿 𝑗𝑄𝐿2𝑉2 ∗ மின்னழுத்தம் மற்றும் நீங்கள் விரும்பினால் அவற்றை அடைப்புக்குறிக்குள் வைக்கவும் ஆனால் நான் அதை செய்யவில்லை எனவே 𝑖3 𝑃𝐿3 − 𝑗𝑄𝐿3𝑉3 ∗ அதாவது இங்கே உங்கள் சுமை அந்த முனை 3 உடன் இணைக்கப்பட்டுள்ளது 𝑉3 மின்னழுத்தம் மற்றும் 𝑖3 மின்னோட்டம் எனவே 𝑖3 𝑃𝐿3 − 𝑉3𝑉3 j இணைவு இது சமன்பாடு 19 ஆகும் இதேபோல் 𝑖4 𝑖5 𝑖6 𝑖7 𝑖8 அனைத்தையும் கணக்கிடலாம் அதாவது 𝑖4 𝑃𝐿4 − 𝑉4𝑉4 ∗ 𝑖5 𝑃𝐿5 𝑗𝑄𝐿 𝑗𝑄𝐿5𝑉5 ∗ 𝑖6 𝑃𝐿6 𝑗𝑄𝐿 𝑉6𝑉6 ∗ 𝑖7 𝑃𝐿7 − 𝑉7𝑉7 ∗ மற்றும் 𝑖8 𝑃𝐿8 −8𝑉8 ∗ மற்றும் அனைத்து சமன்பாடுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் இங்கேயும் இதையும் நீங்கள் அடைப்புக்குறிக்குள் வைக்கலாம் நான் சொல்ல விரும்பினால் இது என்னுடைய 𝑖 இது என்னுடைய 𝑖 அடைப்புக்குறிக்குள் இருக்கிறது அனைத்தும் அடைப்புக்குறிக்குள் இருக்கிறது இது 𝑖 இது 𝑖 இது 𝑖 பின்னொட்டுக்கு பதிலாக நான் அடைப்புக்குறிக்குள் வைக்கிறேன் உண்மையில் அது 𝑖 இது 𝑖 அதாவது 𝑖 𝑖 𝑖 𝑖 𝑖 𝑖 𝑖 அனைத்தையும் கணக்கிட முடியும் இது எவ்வாறு கணக்கிடப்படும் ஏனென்றால் 𝑄𝐿 𝑄𝐿 தெரியும் ஆனால் 𝑉2 𝑉3 தெரியாது எனவே சுமை ஓட்ட ஆய்வுகள் உங்கள் தட்டையான மின்னழுத்தம் தொடங்குகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே 𝑉2 𝑉3 க்கு மந்தமான பேருந்து மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் 𝑉2 𝑉3 𝑉4 ஆகிய அனைத்து ஆரம்ப மதிப்புகளுக்கும் இந்த அனைத்து மின்னழுத்தங்களும் மந்தமான பேருந்து மின்னழுத்தமாக கருதப்படும் முனை 𝑝 இன் சுமை மின்னோட்டம் 𝑖𝑝 𝑃𝐿𝑝 − 𝑗𝑄𝐿𝑝𝑉𝑝 as என எழுதப்படலாம் எனவே இதுவும் அடைப்புக்குறிக்குள் வைக்கலாம் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எப்படியும் பொதுவான விஷயத்திற்கு அது 𝑝 23 8 எனவே இங்கே நான் எழுதுகிறேன் 𝑖 𝑝 𝑃𝐿 𝑝 −𝑗𝑄𝐿 𝑝 𝑉 𝑝 ∗ நீங்கள் 𝑝 2 ஐ வைத்தால் 𝑖2 மதிப்பைப் பெறுவீர்கள் 𝑝 3 கிடைத்தால் ஆரம்ப மதிப்புகள் சரியாகத் தெரியும் இப்போது மீண்டும் இந்த அட்டவணையை உருவாக்கியுள்ளேன் மிகவும் எளிதானது எளிதானது இப்போது கிளை எண் 𝑗𝑗 1234567 7 கிளைகள் மற்றும் கிளைகளுக்கு அப்பால் முனைகள் உள்ளன இவை அனைத்தும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே மீண்டும் எழுதுதல் இந்த அனுப்பும் முடிவில் முடிவைப் பெறுதல் அட்டவணை 2 இல் சரியாக வைக்கவில்லை Branch number jj Nodes beyond branch jj Total number of nodes 𝑁𝑗𝑗 beyond branch jj 1 2345678 N 7 2 345678 N 6 3 45678 N 5 4 5678 N 4 5 678 N 3 6 78 N 2 7 8 N 1 எனவே இந்த முனைகள் குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மொத்த முனைகளின் எண்ணிக்கை கிளைக்கு அப்பால் உள்ள மொத்த முனைகளின் எண்ணிக்கை 𝑁 𝑗𝑗 இந்த வழக்கில் 7654321 வழங்கப்படுகிறது அதாவது 𝑗𝑗 1 𝑁 7 𝑗𝑗 2 𝑁 6 jj 3 க்கு சமமாக இருக்கும்போது N 3 என்பது 5 இது புரியும் என நம்புகிறேன் அடுத்தது இப்போது நாம் ஒரு மேட்ரிக்ஸை வரையறுக்க வேண்டும் 𝑒 𝑗𝑗 𝑘 அதாவது அவை கிளைக்கு அப்பால் உள்ள முனைகள் 𝑗𝑗 நீங்கள் இதை ஒரு மேட்ரிக்ஸில் சேமிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கணினியில் தரவைப் படிக்க வேண்டும் நியூட்டன் ராஃப்சனின் அல்காரிதத்தில் சரியாக பல விஷயங்கள் நாம் பார்த்தோம் இந்தத் தரவை நீங்கள் ஒரு கணினியில் சேமிக்க வேண்டும் எனவே நீங்கள் இதை ஒரு வரிசையில் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் சிறப்பாக வைக்க வேண்டும் எனவே நாம் எதை வரையறுக்கிறோம் ஒரு மேட்ரிக்ஸை நாங்கள் வரையறுக்கிறோம் 𝑒 𝑗𝑗 𝑘 இது மேட்ரிக்ஸ் 𝑒 𝑗𝑗 𝑘 என்று கூறுகிறது இங்கு 𝑗𝑗 என்பது கிளை எண் மற்றும் 𝑘 12 𝑁 𝑗𝑗 அதாவது இந்த முழு விஷயமும் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் உள்ளது இங்கே உண்மையில் 𝑒 𝑗𝑗 𝑘 ஆக இருக்கும் இதுதான் நாம் ஒரு மேட்ரிக்ஸில் வைக்கிறோம் இங்கே நான் எழுதவில்லை ஆனால் இங்கே அது 𝑒 𝑗𝑗 𝑘 இந்த வழியில் நீங்கள் செய்ய வேண்டும் ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது அதை ஒரு வரிசையில் சரியாக வைப்பது எப்படி இந்த மொத்த எண்ணிற்கு கிளைக்கு அப்பால் முனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன முனை அடையாளம் மற்றும் கிளைக்கு அப்பால் உள்ள கிளைகளை அடையாளம் காண்பது 𝑗𝑗 அடையாள வழிமுறை சரியாக உள்ளது ஆனால் நான் அடையாள வழிமுறை செய்ய விரும்பவில்லை ஒற்றை வரி வரைபடம் வேலை செய்யாது நீங்கள் தரவை தயார் செய்யலாம் மற்றும் எளிதாக தீர்வைப் பெறலாம் ஆனால் இந்த முனையை அடையாள வழிமுறை மூலம் அடையாளம் காண முடியும் ஆனால் வகுப்பறை நோக்கத்தில் நான் நினைத்த வழிமுறை விவாதிக்காமல் இருப்பது நல்லது எனவே இந்த விஷயத்தை நான் சொந்தமாக உருவாக்கியுள்ளேன் தரவுகளை எப்படி வழங்குவது என்பது உங்கள் விஷயங்கள் எளிதாக இருக்கும் எனவே அடையாள வழிமுறை உள்ளது ஆனால் அதை இங்கே காண்பிக்கவில்லை இந்த தரவை ஒரு வரிசையில் வைத்து விஷயங்களை கணக்கிட முடியும் என்று பார்ப்போம் உதாரணமாக இந்த அணி அதாவது முழுத் தரவையும் நாம் ஒரு மேட்ரிக்ஸில் வைத்திருக்கிறோம் 𝑒 𝑗𝑗 𝑘 எனவே இது உண்மையில் 𝑗𝑗 என்பது கிளை எண் மற்றும் 𝑘 12 உதாரணமாக 𝑗𝑗 1 𝑁 𝑗𝑗 𝑁 7 இது மொத்த முனைகள் என்பதால் N jj என்பது கிளைக்கு அப்பால் உள்ள மொத்த முனை ஆகும் எனவே நான் ஏன் இதை எடுத்துள்ளேன் 𝑗𝑗 𝑗𝑗 𝑘 அணி 𝑒 𝑗𝑗 𝑘 மேட்ரிக்ஸ் ஏனெனில் அந்த வழக்கில் பக்கவாட்டு கிளைகள் இருக்கும் எனவே அதே மேட்ரிக்ஸ் 𝑒 𝑗𝑗 𝑘 பயன்படுத்தப்படும் மற்றும் தானாகவே தரவு படிக்கப்படும் உதாரணமாக 𝑗𝑗 1 𝑁 𝑗𝑗 𝑁 7 எனவே 𝑘 1 𝑁 𝑗𝑗 அதாவது 𝑘 12 7 அதாவது 𝑒11 2 𝑒 12 3 𝑒 12 4 𝑒 14 5 e 16 7 e 17 8 இவை உறுப்பு அடையாள வழிமுறையை காட்டிலும் கணினியில் நீங்கள் படிக்க வேண்டிய தரவு இவை இந்த விஷயங்களை மிகவும் எளிதாகக் காணலாம் 𝑗𝑗 2 அதாவது 𝑁 𝑗𝑗 𝑁 6 எனவே 1 12 6 மாறுபடுகிறது எனவே நீங்கள் 𝑒21 3 𝑒22 4 𝑒 23 5 𝑒 24 6 𝑒 25 7 2 26 8 என எழுதலாம் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்